உடல் மொழி பற்றிய இரண்டாவது வார நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த தொகுப்பில் நாம் ஹாப்டிக்ஸ் எனப்படும் தொடு உணர்வியல் குறிப்பாக கை குலுக்குவதில் அதன் பங்கை பற்றி பார்க்கப் போகிறோம் ஹாப்டிக்ஸ்என்பது அடிப்படையில் நம்முடைய கருத்துக்கள் உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் முதலியவற்றை தொடுதல் மூலமாக வெளிப்படுவதை பற்றியதாகும் நாம் எப்படி மற்றவரை தொடுகிறோம் உடலின் எந்த பாகத்தை தொடுகிறோம் என்பதைப் பற்றியது நாம் தொடக்கூடிய நேர அளவு பற்றிய உடல் மொழி படிப்பின் ஒரு பகுதியாகும் ஹாப்டிக்ஸ் இந்த சொல் கிரேக்க மொழியில் Haptikos என்று சொல்லிலிருந்து உருவானது அதன் பொருள் தொடு உணர்ச்சியை சார்ந்தவைகள் ஆகும் இந்த சொல்முதன்முதலாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டது அந்த சமயத்தில் அது psychophysics தொடர்பான அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்று பல்வேறு வகையான தொடுஉணர்ச்சிகளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது நாம் தொடு உணர்ச்சியில் முக்கியத்துவத்தை பற்றி கலந்துரையாட போகிறோம் மேலும் தொழில்சார் செய்திப் பரிமாற்றத்தில் அதனுடைய பங்கு என்ன என்பதையும் பார்க்கப்போகிறோம் தொடு உணர்ச்சியை சொல்லிலா பரிமாணத்தில் முக்கிய அம்சமாக நாம் புரிந்து கொள்ளும்போது எத்தனை முறை தொடுகிறோம் எந்தவிதமான தொடுதல் செய்தி பரிமாற்றத்திற்கு அவசியமாகிறது என்பதை பார்க்கப்போகிறோம் நாம் மற்றவர்களை எவ்வாறு உணர்கிறோம் மேலும் நாம் மற்றவர்களிடம் இருந்து கொடுக்கப்பட்ட சூழலில் எதனை எதிர்பார்க்கிறோம் என்பவற்றை புரிந்துகொள்ளவேண்டும் நாம் தொழில்சார் சூழலில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான தொடு உணர்ச்சிகளும்ஒருவகையான செய்தி பரிமாற்றம் என விளக்கலாம் உதாரணமாக நாம் மற்றவருக்கு கை கொடுக்கும் போது மற்றவருடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கும்போது நட்பை வெளிப்படுத்த முறையான kissing செய்யும்போது பதிலுக்கு கன்னத்தில் அடிக்கும் போதும்தோல்களில் தட்டிக் கொடுக்கும் போதும்தொடுதல் உணர்வின் மூலம் செய்திகள் பரிமாறப்படுகின்றன இந்த ஒவ்வொரு செயல்பாடும் செய்தி பரிமாற்றத்தின் போது அந்த நபருடைய எண்ணம் நோக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது இந்த செயல்பாடுகள் இதனை உணர்பவர்கள் இடம் எதிர்மறையானஅல்லது நேர்மறையான தாக்கத்தையும் உருவாக்கலாம் ஒரு நேர்மறையான தொடுதல் என்பது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அது உறவுகளை உருவாக்குவதிலும் பேணுவதிலும் நமக்கு உதவியாக இருக்கும் ஒரு நேர்மறையான தொடுதல் அவசியமானது ஏனென்றால் அது உறவுகளில் சௌகரியத்தையும் ஏற்படுத்தும் அன்பு என்பது நாம் மற்ற நபரிடம் வைத்திருக்கக்கூடிய அக்கரையாகும் உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் மோசமாக போகிவிட்டதாக கற்பனை செய்வோம் உங்களுடைய டீம் லீடர் உங்களுக்கு அருகில் வருகிறார் உங்களைப் பார்த்து சிரித்து தோளில் தட்டிக் கொடுக்கிறார் அப்போது உங்களுக்கு எல்லாம் இன்னமும் சரியாகவே செல்கிறது என்ற எண்ணம் ஏற்படும் ஆகையால் நேர்மறையான தொடுதல் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது ஆனால் எதிர்மறையான தொடுதல் எதிர்மறையான விளைவுகளான கவலையை ஏற்படுத்தும் சில சமயங்களில் முரட்டுத்தனமான வெளிப்பாடுகள் ஏற்படலாம் அது மற்றவரை தாக்கி வன்முறைக்கும் வழிவகுக்கும் தொடுதல் நம்முடைய நினைவுக்கு அவசியமானது ஏனென்றால் நாம் அதன் முக்கியத்துவத்தை மறக்க மாட்டோம் நமக்கு முக்கியமானவர் நம்மை தொட்டதை நம்மால் மறக்க முடியாது ஆகையால் சிறந்த தலைவர்கள் நம்மை தொடும் பொழுதோ ஆன்மீக தலைவர்கள் நம்மிடம் கை குலுக்கும் போது நாம் தொடுதல் மூலமாக ஆசீர்வதிக்கப் பட்டதாக உணர்கிறோம் இந்த நினைவுகளை நாம் வாழ்நாள் முழுவதும் மறப்பதில்லை ஆகையால் மனிதர்களின் தொடு உணர்ச்சிக்கு கட்டுப்பாடுள்ள தொழில்சார் சூழல்களிலும் நேர்மறையான அல்லது எதிர்மறையான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது ஜோன்ஸ் மற்றும் யார்பெரு உடைய கண்டுபிடிப்புகளை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இவர்கள் தொடு உணர்ச்சி ஐந்து விதமான அர்த்தங்களை கொடுக்கிறது என்கிறார்கள் அவைகளாவன நேர்மறையான உணர்வுகள் விளையாட்டுத் தன்மை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் சம்பிரதாயத்தில் தொடு உணர்ச்சி மற்றும் பணி தொடர்பான தொடுதல் நேர்மறையான தொடுதலின் செய்திப் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக பார்க்கலாம் நம்மால் அவைகள் உதவி பாராட்டு சேர்த்துக் கொள்ளுதல் அன்பு ஆறுதல்கள் முதலியன தொடுதல் என்பது அன்பின் அடிப்படையில் அல்லது முரட்டு தனத்தின் அடிப்படையில் இருக்கலாம் அது விளையாட்டு தனமாக அதாவது இந்தசூழல் கண்டிப்பானதல்ல என்பதை உணர்த்துவதாகும் இருக்கலாம் சில சமயங்களில் தொடுஉணர்வுகள் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம் அது மற்றவர்களின் எண்ணத்தையும் நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் அது ஒருவருடைய அந்தஸ்தையும் மற்றவர்கள் மீது செலுத்தும் ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தலாம் நம்மால் அடிக்கடி சம்பிரதாய தொடு உணர்வுகளை பார்க்க முடியும் உதாரணமாக நாம் மற்றவர்களிடம் வாழ்த்து தெரிவிக்கும் போது கைகொடுப்பது ஒருவரை விட்டு விடைபெறும்போது நாம் அவரை தழுவுவது இவைகளெல்லாம் இந்த சமுதாய ரீதியான தொடு உணர்ச்சிகள் ஆகும் சில சமயங்களில் கட்டாயமாக தொடுதல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அது தொழிலின் அடிப்படையில் இருக்கும் மருத்துவர் நோயாளியை தொட்டுப் பார்ப்பது அவசியமாகும் நாம் சில சமயங்களில் காரிலிருந்து வெளியே வருவதற்கு மற்றவர்களை தொட்டு அவர்களுக்கு உதவ வேண்டி இருக்கும் இந்த மாதிரியான தொடு உணர்வுகள் எல்லாம் performance of a function உடன் தொடர்புடையது சில சமயங்களில் மற்றவர்களை நாம் தெரியாமல் தொடுவதற்கு நேரிடும் உதாரணமாக கூட்டமாக இருக்கும் ரயில் அல்லது பஸ்களில் பயணம் செய்யும்பொழுதோ கூட்டமாக இருக்கும் எலிவேட்ட ரில் செல்லு பொழுதோ தொடுவதை தவிர்த்தல் இயலாது தொழில்சார் சூழல்களில் உடலின் பாகங்களை தொடுவதற்கு சில கலாச்சார கட்டுப்பாடுகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தொழில் செய்யும் இடத்தில் கை குலுக்குதல் முதல் தொடுதல் ஆகும் இது நாம் மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது செய்யக்கூடிய உள்ளார்ந்த செயலாகும் இது நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய எளிமையான சொல்லிலா பரிமாற்றமாக கருதப்படுகிறது ஆனால் கைகுலுக்குவது நிறைய செய்திகள் மறைந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியவரும் போது ஆச்சரியமாக இருக்கும் கை குலுக்குதல் என்பது ஒருவகை தொடுதல் ஆகும் இந்து தொடுதலின் மூலமாக நம்முடைய உணர்ச்சிகள் பரிமாறப்படுகின்றன இது சில சமயங்களில் இதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிலசமயம் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தக்கூடியஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் மேலும் இது நாம் மற்றவரிடம் பேச விரும்பாத தையும் வெளிப்படுத்தும் கை குலுக்குதல் பழக்கத்தின் துவக்கம் மனிதனுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் தொடர்புடையது என்பதை அறியும்போது சுவாரசியமாக இருக்கும் Alien Peaseகை குலுக்கும் பழக்கத்தை மனிதன் குகைகளில் வாழ்ந்த காலத்தின் நினைவுச்சின்னமாக கூறுகிறார் குகை மனிதர்கள் நாகரிக வளர்ச்சியின் ஆரம்ப காலத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது தன்னுடைய கைகளை பிடித்துக் கொள்வது உள்ளங்கைகளை விரித்துக் காட்டுவதும் அதாவது தங்கள் கைகளில் ஆயுதங்கள் எதுவும் இல்லை என்ற பழக்கங்கள் இருந்திருக்கின்றது நாகரீகம் மாறும்போது மெதுவாக கையை இதயம் வரை எடுத்துச் சென்று வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய பழக்கம் வெறும் ரோமன் சல்யூட் ஆனது பின் உள்ளங்கையை உயர்த்திக் காட்டும் பழக்கம் இருந்தது மெதுவாக அதிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டது டெஸ்மாண்ட் மோரிஸ் 1969ல் தனது நூலில் மேற்கத்திய கைகொடுக்கும் பழக்கம் ஆரம்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் கையில் ஆயுதம் வைத்திருக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக உருவானதாக கூறுகிறார் ஆகையால் ஆரம்பத்தில் கை குலுக்கும் பழக்கம் ஒருவருக்கு ஒருவர் இடையே நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் கலந்துரையாடும் போது நட்பினை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் வெகு விரைவாக ஒருவருக்கு ஒருவர் இணையானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக மாறுபட்ட ஏற்பாடுகள் மற்றும் உடன்பாடு இல்லாத மிஷின் விலை இணைக்கும் குறியீடாக இப்பொழுது அது சாதாரணமாக வாழ்த்து தெரிவிப்பதற்கு நாம் ஒரு நாளில் மற்ற நபரை முதன்முதலாக எப்போது சந்திக்கிறோம் அப்பொழுது பயன்படுத்தும் பழக்கமாக மாறியது ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை இனி தான் பார்க்கப் போகிறோம் கைகுலுக்க மறுப்பது என்பது ஒரு முரட்டு தனத்தில் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது எப்படி தோன்றினாலும் நவீன காலத்தில் கை குலுக்கும் பழக்கம் கட்டாயமானது எல்லா இனத்தைச் சார்ந்தவர்களும் பலவகையான நிலைகளை வகிப்பவர்கள் கலாச்சார சூழலுக்கு ஏற்ப இப்பழக்கத்தை பின்பற்றுகின்றனர் இனவேறுபாடுகளுக்கு ஏற்ப பாரம்பரிய கைக்கொடுக்கும் பழக்கங்களும் உள்ளன அதனை இன்று பல சமூகங்கள் பின்பற்றுகின்றனர் உதாரணமாக நம்முடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர் கை கொடுக்கவேண்டும் என்பதுவழக்கமாக இருக்கிறது அதைப்போலவே நிறைய சமுதாயத்தில் பெண்கள் முதலில் கையை கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்புடையதாக பார்க்கப்படுகிறது ஆண்கள் முதலில் கை நீட்டக்கூடாது சில கலாச்சாரங்களில் பெண்கள் கை குலுக்குவதை தவிர்க்கிறார்கள் அதற்கு பதிலாக பாரம்பரிய வழியில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அடுத்த சில ஸ்லைடுகளில் நாம் கை குலுக்குவதில் சொல்லிலா பரிமாற்றத்தில் உள்ள பல அர்த்தங்களை பார்க்கப் போகிறோம் நாம் கை குலுக்கும் போது எந்தவிதமான உணர்வுகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துகிறோம் என்பது அவசியமான ஒன்று படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் அமெரிக்க ஆளுநர் ஜான் எஃப் கென்னடி சிறந்த கை குலுக்குதல் என்பது என்ன என்பதை அறிவதற்காக தலைமை வகித்து ஆராய செய்தார் உண்மையான இதமான கை குலுக்குதல் பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்துவதாகவும் உடனடியாக கையை எடுப்பது முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்துவதாகும் கண்டறிந்தார் நாம் பலவகையான கைகுலுக்குதல் பற்றி பார்க்க போவதினால் முதலில் முக்கியமான 3 வகைகளான கை குலுக்குதல் பற்றி பார்க்கப் போகிறோம் அது நாம் தொழில் சார் சூழலில் நம் ஆதிக்கத்தை அடிபணிதல் சரி நிகராக பாவித்தல் போன்றவைகளாகும் இங்கே காணப்படக்கூடிய படம் டாமினண்ட்ஹேண்ட் சேக் ஆதிக்க கை குலுக்குதல் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது டாமினண்ட்ஹேண்ட் சேக் அலுவலகங்களில் காணப்படக்கூடிய தாகும் இந்த வகையான கை குலுக்குதல் கை கொடுக்கக்கூடிய நபருடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஆசையை வெளிப்படுத்துகிறது இதில் கை கொடுக்கக் கூடிய நபர் தன்னுடைய கையை குறிப்பிட்ட கோணத்தில் அதாவது மற்றவர் தன்னுடைய கையை உள்ளங்கை வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய வகையில் வைத்திருப்பார் இது மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்துவதை குறிக்கிறது இப்பொழுது டாமினண்ட்ஹேண்ட் சேக் என்பது மூத்த பதவிகளை வகிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய கைகுலுக்குதல் ஆகும் குறிப்பாக இளம் வயதில் உள்ளவர்கள் இப்படி செய்வார்கள் தொழில் சார் சூழலில் இந்த வகையான கை குலுக்குதல் செய்யக்கூடிய சக பணியாளர்களுடன் உங்களால் சௌகரியமாக பழக முடியாது இதனைத் தவிர்க்க நாம் முயல்வோம் இந்த மாதிரியான கை குலுக்குதலை சரி சமமாக பாவித்து கை குலுக்குதல் செய்ய வைக்க எளிமையாக வழி தங்களுடைய இடது காலை முன்னோக்கி நகர்த்துவதன் மூலம் இதனை எளிமையாக செய்யலாம் அப்போது உங்கள் உடல் லேசாகத் திரும்பும் அது அந்த நபரை பின்னோக்கி செல்ல செய்வதுடன்திரும்பச் செய்யும் அப்போது உங்களுக்கு அவருடைய கையை திருப்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இதனால் அவர்கள்சரிசமமாக பாவித்து பேச துவங்குவர் இதற்கு மாறான விஷயம் சப்மிசிவ் ஹேண்ட் சேக் கீழ்ப் பணிந்து கை கொடுத்தல் ஆகும் இது டாமினண்ட்ஹேண்ட் சேக் என்பதற்கு எதிர்மறையானது இதில் நீங்கள் உள்ளங்கை மேல்நோக்கி இருக்குமாறு மற்றவரிடம் கை கொடுப்பீர்கள் இப்போது நீங்கள் மற்ற நபர் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறீர்கள் என்பதை குறிக்கும் மேலும் மற்ற நபர் அந்த சூழலை கட்டுப்படுத்துவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதை வெளிப்படுத்துதல் ஆகும் இந்த மாதிரியான செயல் உள்நோக்கத்துடன் செய்யும்போது நாம் அவர்களை வருத்தப்பட வைக்க வேண்டும் வார்த்தைகள் மூலமாக அல்ல அதனை உடல்மொழி மூலம் செய்ய வேண்டும் இந்த மாதிரியான சப்மிசிவ் ஹேண்ட் சேக் பணிவான எண்ணத்தை வெளிப்படுத்தினாலும் சில தருணங்களில் இதன் அவசியத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக சில தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கைகுலுக்குதல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பர் குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்பவர்கள் பியானோ வாசிப்பவர்கள் மற்ற கலைஞர்கள் இவர்கள்கை குலுக்குவதை தவிப்பவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய கைகள் மதிப்பிற்குரியது ஆகையால் நாம் பொதுவாகவே அவர்கள் கைகொடுக்க தயங்குவதைப் பார்க்கலாம் அல்லது பணிவான கைகுலுக்கல் கொடுப்பதை பார்க்கலாம் ஆகையால் நாம் தொடர்ச்சியாக கினேசிக்ஸ் இன் குறியீடுகளின் அடிப்படையில் தான் ஒரு குறிப்பிட்ட கைகுலுக்கும் முறையில் அர்த்தத்தை அறிய முடியும் தொழில் சார் சூழல்களில் சிறந்த வகையான கைகுலுக்குதல் என்பது இக்வல் ஹேண்ட் சேக் சரி சமமாக பாவித்து கை குலுக்குதலை குறிக்கும் இணையான தரத்தை வகிக்கக்கூடிய இரு நபர்கள் சந்திக்கும்போது பயன்படுத்தக்கூடியது இரு நபர்களும் ஒன்றுபோலவே ஆதிக்கத்தை வெளிப்படுத்த முயன்றால் அதனை கைகுலுக்குதல் மூலம் வெளிப்படுத்தும் போது அதில் போராட்டம் ஏற்படுகிறது அந்த சமயத்தில் மற்ற நபர் ஆதிக்கம் செலுத்த இணைப்பு வருடைய கையை திருப்ப நேரிடும் எப்படி இருந்தாலும் இவருடைய உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று நேரடியாக நோக்கி இருந்து கைகள் படத்தில் பார்ப்பதுபோல்மேல்புறமாக வெளிநோக்கி அமைவது இக்வல் ஹேண்ட் சேக் ஆகும் இது சிறந்த ஒரு வியாபார கைகுலுக்குதல் ஆகும் இது அந்தஸ்தில் சமத்துவத்தை வெளிப்படுத்தும் மேலும் அதே சமயத்தில் ஒருவரை ஒருவர் மதிப்பு கொடுப்பதை வெளிப்படுத்தும் பர்ம் ஹேண்ட் சேக் உறுதியான கைகுலுக்குதல் என்பது பல வழிகளில் இக்வல் ஹேண்ட் சேக் என்பதின் விரிவாக்கமாக உள்ளது இந்த வகையான கை குலுக்குதல் அந்த நபருடைய தன்னம்பிக்கையையும் ஆற்றல்களை ஒருங்கே குவிக்க கூடிய தன்மையை வெளிப்படுத்துகிறது இது வியாபார சூழல்களில் நேர்முக தேர்வின்போது பயன்படுத்தப்படுகிறது நாம் ஒருவரை முதல் முதலில் சந்திக்கும் பொழுது நேர்மறையான மற்றும் உறுதியான எண்ணங்களை வெளிப்படுத்த பர்ம் ஹேண்ட் சேக் உதவும் டபுள் ஹேண்ட் சேக் மற்றவர்களின் கையை நமது இரு கரங்களுக்குள் வைத்து கை குலுக்குதல் இது கிலோவ் ஹேண்ட் சேக் மற்றும் அரசியல்வாதிகளின் கை குலுக்குதல் என அழைக்கப்படுகிறது உங்களுடைய இரு கரங்களுக்குள் மற்றவர்களுடைய கரத்தை ஒரு கிலோவ் போல அமைப்பதால் இது அவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட கை குலுக்குதல் பல்வேறு வகையான உணர்வுகள் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது நாம் இதனை ஒருவகையான நட்பை வெளிப்படுத்துவதாகவும் மேலும் அந்த இரு நபர்கள் ஏற்கனவே பழக்கமுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் இதற்கு முன்பாக அவர்களிடம் இருக்கக்கூடிய நேர்மை கண்ணியம் போன்ற மற்றவர்களிடம் இருக்கும் உணர்வுரீதியான உறவுகளையும் இது வெளிப்படுத்தும் இந்த வகையான கைகுலுக்குதல் உடல் நெருக்கத்தை ஏற்படுவதைக் காணலாம் மற்ற நபருடைய வலது கையை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொள்வதன்மூலம் அவர்களை நாம் சொல்ல வர இருக்கும்விஷயத்திற்குள் எடுத்துச் செல்லலாம் இந்த வகையான கை குலுக்குதல் இரு நபர்களிடம் இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் நேர்மையையும் வெளிப்படுத்துவதாக அமைகிறது இது தற்பொழுது கார்ப்பரேட் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பிரபலமாக உள்ளது எனவே இது ஒருவகையான நம்பகத்தன்மைஇல்லாததாகவும் கருதப்படுகிறது கிலோவ் ஹேண்ட் சேக் என்பது அரசியல்வாதிகளின் கைகுலுக்கும் முறை என அறியப்படுகிறது அவர்கள் பொதுவான நபராக இருப்பதால் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு தங்களுடைய இதமான உணர்வு நிலை வெளி படுத்தக்கூடிய அவசியத்தில் இருக்கிறார்கள் இந்த கைகுலுக்கும் சம்பவம் அனைத்து அலுவலக படங்களிலும் இருக்கப்போவதாக இருப்பதால் அதனைப் நோக்கமாகக் கொண்டு இருக்கும் நீங்கள் முதல் முதலாக ஒரு நபரை சந்திக்கும் போது மற்ற நபருடைய உள் நோக்கம் என்ன என்பதில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது இருப்பதால் இதனை ரெட் சிக்னல் எனவும் சொல்லலாம் வெட் பிஸ் ஹேண்ட் சேக் என்பது விருப்பமில்லாமல் கை குலுக்குவதை குறிக்கும் டெட்பிஸ் ஹேண்ட் சேக் எனவும்இது அழைக்கப்படுகிறது கை கொடுக்கும் போது அதில் இதமான உணர்வின்றி தளர்ந்திருக்கும் இது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை வெளிப்படுத்த கூடியது இது உலக அளவில் ஏற்கப்படாத உடலில் மொழியாகும் இவ்வாறு கை குலுக்குதல் சில சமயங்களில் தாங்கள் அறியாமலேயே செய்வார்கள் அது யார் இளைஞர்கள் தங்களுடைய நண்பர்களிடம் கை குலுக்கும் பொழுது எந்த விதமான உணர்வுகளை உணர்கிறார்கள் என்பதை கேட்டு அறிய வேண்டியது அவசியமாகிறது அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது நக்குல் கிரைண்டர் என அழைக்கப்படும் ஒருவகையான கைகுலுக்கும் பழக்கமாகும் இந்தவகையான கைகுலுக்கல் பிடிவாதமான மற்றும் முரட்டுத்தனமான நபர் என்பதை வெளிப்படுத்தக் கூடியது இது மற்றவருடைய கையை நசுக்குவது போன்றாகும் இது தொழில்சார் சூழலுக்கு உகந்தது அல்ல இதனை நாம் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு கை கொடுக்க கூடிய நபர் கொடுக்கக்கூடிய அழுத்தமானது மற்றவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தையும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் இதனுள் ஒருவகையான அச்ச உணர்வு மறைந்திருக்கும் ஆகையால் நக்குல் கிரைண்டர்என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்தச் சூழலையும் மற்ற kinesics குறியீடுகளையும் கவனிக்க வேண்டும் அதே சமயத்தில் ஸ்டிப் ஆம் ஹேண்ட் சேக் என்பது முரட்டுத்தனமான நபர்களினால் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கைகுலுக்குதல் ஆகும் இது மற்றொரு நபரை ஒரு கை இடைவெளி விட்டு வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது மேலும் தங்களுடைய நெருக்கமான மண்டலத்திலிருந்து மற்றவரை வெளியேற்ற பயன்படுத்தப்படுவதாகும் இது மேலும் ஊடுருவல் கை குலுக்குதல் எனவும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இதில் கை இறுக்கமாக நீட்டுவது மூலம் மற்றவர்களுடைய நெருக்கமான மண்டலத்திற்குள் ஊடுருவ வழிவகுக்கிறது நாம் இதில் 2 சூழ்நிலைகளிலும் இறுக்கமான கைகள் நீட்டப்பட்டு இருப்பதாக அல்லது இறுக்கமான கைகள் கொடுக்கப்பட்டு இருப்பதாக நமக்குத் தெரிகிறது இது இறுக்கமான மன நிலையை அல்லதுநட்புறவு இன்மையை வெளிப்படுத்தும் தொழில்சார் சூழல்களில் இதுநட்புறவு இன்மையை காட்டுகிறது இந்த குறிப்பிட்ட காட்சி விளக்கம் fingertip grab hand shake என்று பொதுவாக அறியப்படுகிறது இது கை கொடுப்பவர் இறுக்கமாக கையை வைத்துக்கொண்டு கைகுலுக்குவதை குறிக்கும் இதில் சற்று விலகி இருந்து கை கொடுப்பதால் மற்ற நபருக்கு விரல்களை மட்டும் பிடித்து கை குலுக்குதல் போல அமையும் இதில் மற்ற நபரை கைக் கொடுப்பவர் சற்று தொலைவில் வைத்திருப்பதாக இருக்கும் இறுதியாக நாம் பார்க்கப்போவது queens fingertips என்பதாகும் இதில் தனிநபர் தன்னைத் தானே மேலாக நினைத்துக்கொண்டு மற்றவரை விட ரொம்பவும் மேலானவர் என நினைத்துக்கொண்டு கைகுலுக்குதல் ஆகும் இப்பொழுது ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் எதார்த்தமான சூழலில் சந்திக்கும்போது கொடுக்கக் கூடிய பொதுவான கைகுலுக்குதல் ஆகும் பெண்கள் தொழில் சார் சூழல் முழுமையாக இல்லாத இடங்களிலும் ஆண்களைவிட சுய மண்டலம் அதிகமாக கடைபிடிக்க முயல்வார்கள் ஆனால் தொழில்சார் சூழல்களில் இந்த வகையான கை குலுக்குதல் தவிர்க்கப்பட கூடிய ஒன்று கை குலுக்குதல் சம்பந்தப்பட்ட கலாச்சார அடிப்படையில் அறியப்படுகிறது Joe Navarro மேற்கொண்ட ஆராய்ச்சியில் கலாச்சாரத்தின் வேறுபாட்டிற்கு ஏற்ப கைகுலுக்குவதில் வேறுபாடு இருக்கிறது என்பதை ஆராய்ந்தார் துருக்கி மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் கைகுலுக்குவது நளினமாக இருப்பதாகவும் நேர்மறையான தாகும் என்று இதனை Utah உடன் ஒப்பிடுகிறார் Mormon handshake என்பது ஆர்வமாக வெகுநேரம் கை கொடுப்பதாகும் பிரேசிலில் இதமாக கை கொடுக்கும் வழக்கம் உள்ளது அப்போது மக்கள் தங்களது அன்பை இதன் மூலம் பரிமாறிக் கொள்வார்கள் சில சமுதாயங்களில் வாழ்த்துக்கள் கை கொடுப்பதன் மூலம் வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போது முன்னங்கை மற்றும் முழங்கையை தொடுதல் மற்றும் தொலை தட்டிக் கொடுக்க கூடிய பழக்கம் உள்ளது கை குலுக்குதல் ஒருவகையான சொல்லிலா பரிமாற்றம் ஆகும் நாம் முதல்முதலாக ஒரு நபரை சந்திக்கும்போது அவருடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாற்போல நாம் நம்முடைய நடத்தையை அமைத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய அறிவுரை என்னவென்றால் நாம் ரோமன் நகரத்தில் இருக்கும் போது ரோமன் குடிமக்கள் போல் இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு கலாச்சார வேறுபாடுகள் தெரியும்போது தொடு உணர்வுகள் மூலம் செய்தி பரிமாறுவது கை குலுக்குதலில் மட்டும் நின்றுவிடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடு உணர்வின் மற்ற விஷயங்கள் ஆன அவர்களைப் பாராட்டுவதற்காக தோள்களைத் தட்டிக் கொடுத்தல் நட்பினை வெளிப்படுத்த கைகோர்த்து நிற்பது மற்றும் மற்றவருடைய தோள்களில் கை போடுதல் கட்டிபிடித்தல் போன்றவைகளாகும் இதனுடைய விளக்கங்களை நாம் அடுத்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் நாம் இப்போது மேற்கத்திய நாடுகளில் வாழ்த்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய பலவகையான வழிகளை பார்க்கப் போகிறோம் மேற்கத்திய முறையில் கைகுலுக்குவது கல்வியில் மேம்பட்டு இருக்கும் சமூகத்தில் காணப்படுகிறது ஆனால் சில பாரம்பரிய சமூகத்தில் வேறு பல மாறுபட்ட விதங்களில் வாழ்த்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக பின்பற்றபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அனேகமாக மேற்கத்திய நாடுகளில் முத்தமிடுதல் அல்லது கட்டித் தழுவுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக இல்லை ஆனால் சில நாடுகளில் இது சம்பிரதாயமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது உதாரணமாக சவுதி அரேபியாவில் கை குலுக்கும் போது மெதுவாக முத்தமிடு கூடிய ஆண்கள் கை கொடுத்த பிறகு தங்களுடைய இரண்டு கன்னங்களையும் முத்தமிடுவதையும் சவுகரியமாக பார்க்கின்றனர் ரஷ்ய மாநிலங்களில் கரடி தழுவல் மிகவும் நாகரிகமானது மேலும் அதனைத் தொடர்ந்து உறுதியான கை குலுக்கும் பழக்கம் உள்ளது அது நெருக்கமான நட்புறவை வெளிப்படுத்தும் அது ரஷ்யாவில் பிரபலமானது ஆனால் பின்லாந்தில் அப்படி இல்லை நாம் பின்லாந்து மக்கள் பல சமயங்களில் முன் பின் தெரியாதவர்களை தழுவுவதை முத்தமிடுவதை அல்லது தொடுதலை தவிர்ப்பார்கள் அவர்கள் முறையான கை கொடுக்கும் பழக்கம் உள்ளவர்கள் லத்தின் அமெரிக்க மக்கள் நெருங்கியவர்களிடம்கட்டித்தழுவி தோல்களில் மெதுவாக தட்டிக் கொடுக்கக்கூடிய பழக்கமுள்ளவர்கள் பிரான்ஸில் அனேக மக்கள் கட்டித்தழுவி இரண்டு முறை முத்தமிடும் பழக்கமுள்ளவர்கள் அதை அவர்கள் அருவருப்பாக நினைக்கவில்லை நியூசிலாந்தில் ஹாங்கி என்பது பிரபல்யமான ஆழ்ந்த கலாச்சார வழக்கமாக பார்க்கப்படுகிறது ஹாங்கி என்பது பண்டைய Maori சைகை ஆகும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சைகைஆகும் இதில் மூச்சுக்காற்று பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதில் ஒருவரை ஒருவர் வரவேற்கும் போது மூக்கை தடவி அல்லது தொட்டுக் கொண்டு வரவேற்பர் மேற்கத்திய கலாச்சாரம் போல இவர்களின் கலாச்சாரத்திலும் ஒருவரை வாழ்த்துவதற்கு முத்தம் கொடுக்கும் பழக்கம் உள்ளது நியூசிலாந்தில் இது இன்னும் சம்பிரதாயமாக பின்பற்றப்பட்டு வருகிறது ஆகையால் கை கொடுத்தல் என்பது மற்றவரை ஒருவகையில் தொடுதல் போன்றாகும் அது மற்றவர்களை முதன்முறையாக சந்திக்கும்போது வாழ்த்துவதற்கான ஒரு வழியாகும் அது பலவகையான நோக்கங்களையும் உணர்வுகளையும் மற்ற நபருக்கு ஆழ்மனதில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிறது கலாச்சார மாறுபாடுகளின் காரணமாக மற்ற பல வழிகளிலும் வாழ்த்து சொல்லும் முறை பிரபலமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் இந்தக் குறிப்பிட்ட வீடியோ பல்வேறு திரைப்பட காட்சிகள் இருந்து எடுக்கப்பட்ட சில சுவாரசியமான கைகுலுக்கும் காட்சிகளாகும் இதனை பார்ப்பதற்கு ஆர்வத்தைத் தூண்டக்கூடிய வகையில் உள்ளது வெகு நாட்களாக நான் சந்திக்கவே இல்லை நாம் நடனம் ஆடுவோம் நன்றி